இண்டக்கிரல் கண்ட்ரோலர் உடன் அதிர்வெண் மாறுபாடானது ΔFss பூஜ்ஜியமாக இருக்கும் என்பதைப் பார்த்தோம் அடுத்து ஜெனரேஷன் கான ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ என்ன என்பதைப் பார்ப்போம் நான் இந்த சமன்பாடு களுக்கு A B என அடையாளம் கொடுத்துள்ளேன் சமன்பாடு A வில் இருந்து நான் இந்தச் சமன்பாட்டை தான் A என்று சொன்னேன் இதற்கு A என பெயரிட்டுள்ளேன் எனவே இந்த சமன்பாட்டில் இருந்து ΔF ஐ பின்வருமாறு எழுதலாம் இது சமன்பாடு B ஆகும் இது A வில் இருந்து கிடைக்கிறது இந்த படம் 14 a வில் இருந்து u ஆனது ஆக இருக்கும் அதாவது இதிலிருந்து ஆக இருக்கும் எனவே ΔF க்கு பதிலாக su போடலாம் நீங்கள் ΔF ஐ மாற்றினால் இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆக இருக்கும் மற்றும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் U ஆனது லிமிட் s டர்ன்ஸ் டூ ஜீரோ su ஆக இருக்கும் இங்கே s0 போட்டால் பகுதியில் கிடைக்கும் விகுதியில் கிடைக்கும் இது ΔPd சமமாக இருக்கும் ஏனெனில் s0 போட்டால் இந்த மூன்றும் 1 1 1 ஆக இருக்கும் எனவே ஸ்டெடி ஸ்டேட்டில் இதுதான் கிடைக்கும் ஸ்டெடி ஸ்டேட்டில் u ஆனது ஸ்டெப் டிஸ்டர்பன்ஸ்ஸ் க்கு சமமாக இருக்கும் தத்துவரீதியாக சுமையின் தேவை அதிகரித்துள்ளது இது அதிகரித்தாலும் குறைந்தாலும் அது ஒரு விஷயம் இல்லை இப்போது அது அதிகரித்து இருந்தால் இது ஒரு நீராவி டர்பைன் எனில் இதற்கு சமமான நீராவி உள்ளே செல்லும் அதாவது ஸ்டெடி ஸ்டேட்டில் இது பவர் ஜெனரேஷன் மதிப்பை சமன் செய்யும் அதாவது சுமை தேவை மதிப்பு அதிகரிப்பதை விட இது அதிகரிக்கும் எந்த சக்தி உருவானாலும் ΔPg ஆனது ΔPL ஆக இருக்கும் எனவே ஸ்டெடி ஸ்டேட்டில் இந்த மதிப்பு ΔPg க்கு சமமாக இருக்கும் அதனால்தான் u ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பை இப்படி எடுத்துக் கொள்கிறோம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணக்குகளில் தரவுகள் என்னவென்று பார்க்காமலே நீங்கள் சிலவற்றை யூகிக்கலாம் ஒருவேளை R என்போம் டெல்டா சுமை தேவை ஆனது 1 மெகாவாட்டுக்கு அதிகரித்தால் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு uss ஆனது என்னவாக இருக்கும் அதுவும் 1 மெகாவாட் ஆக தான் இருக்கும் எனவே நீங்கள் புரோபஷனல் இண்டக்கிரல் கண்ட்ரோலர் எடுத்துக் கொண்டாலும் உங்களுக்கு uss மதிப்பு ΔPd தான் கிடைக்கும் PID கண்ட்ரோலர் எடுத்துக்கொண்டாலும் uss ஆனது ΔPd ஆகத்தான் இருக்கும் எனவே ப்ரபோர்சனல் தவிர PI PD அல்லது PID என எந்த வகையை எடுத்துக்கொண்டாலும் இது தான் இருக்கும் ஏனெனில் ப்ரபோர்சனல் ஆனது ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஐ நீக்காது இண்டக்கிரல் இருந்தால் U இருக்கும் ஸ்டெடி ஸ்டேட் ஆனது லோடு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இது இன்டக்ரல் டெரிவேட்டிவ் ஆக இருக்கலாம் PID ஆக இருக்கலாம் அல்லது வெறும் இண்டக்ரல் ஆக இருக்கலாம் இந்த அனைத்துக்கும் இது ஆக மட்டுமே இருக்கும் இங்கே அல்லது ப்ரபோர்சனல் மட்டும் நீங்கள் எடுத்துக் கொண்டால் இது அப்படி இருக்காது அது எனக்கு வேறு ஒன்றை தரும் அது லோட் டிஸ்டர்பன்ஸ் ஆகவோ ஜெனெரேசன் ஆகவோ இருக்கலாம் நீங்கள் அதில் அதிர்வெண்ணை காணலாம் ஸ்டெடி ஸ்டேட் ஐ கண்டுபிடிக்கலாம் அதிர்வெண் தான் ஸ்டெடி ஸ்டேட் ஐ காட்டுகிறது ஆனால் அந்த வகையில் உங்களிடம் PI இண்டக்ரல் டெரிவேட்டிவ் அல்லது ப்ரபோர்சனல் இண்டக்ரல் கண்ட்ரோலர் இருந்தால் அதில் அதிர்வெண் பூஜ்ஜியமாக மாறும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இன்டகிரேட்டர் இல்லை என்றால் அதிர்வெண் பூஜ்யமாகாது ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு காட்டப்படும் ஆனால் இந்த PI PID ஆகியவற்றுக்கு ஸ்டெடி ஸ்டேட் பார்த்ததால் இந்த வகையில் இந்த இரண்டும் சேர்ந்து இரண்டு ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகளை உருவாக்காது ஆனால் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு ஆக இருக்கலாம் ப்ரபோர்சனல் அல்லது PD ஐ கொண்டு இதை அடையலாம் ஆனால் அதிர்வெண் ஒருபோதும் குறையாது அதாவது பூஜ்ஜியத்திற்கு வராது இது ஒரு விஷயம் மேலும் படம் 14 இல் மீதம் உள்ளது இது உங்களுக்கே தெரியும் இது படம் 14 a இதில் உள்ளது இங்கே இதுவும் டெல்டா F தான் இதை நாம் ஸ்டெப் டிஸ்டர்பன்ஸ் ஆக எழுதுகிறோம் எனவே அல்லது க்கான ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு க்கு சமமாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் S ஐ பாருங்கள் நான் S S S ஐ வைக்க முயற்சிக்கவில்லை ஏனெனில் அது லாப்லாஸ் பங்க்சன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனது S இன் பங்க்சன் அதாவது இந்த லிமிட் S டர்ன்ஸ் டு ஸிரோ வை இந்த பக்கம் கொண்டு வந்தால் அதுவும் ஸிரோ ஆகும் இரண்டு பக்கமும் S டர்ன்ஸ் டு ஸிரோ எடுங்கள் எனவே இது ஆகும் இது க்கு சமமான ஆக மாறும் அதாவது ஆகும் வை ஸ்டெடி ஸ்டேட் டெல்டாவாக கொண்டிருப்போம் உங்களுக்காக இந்த வரியை எழுதுகிறேன் இந்த சமன்பாட்டை என எழுதுகிறோம் இரண்டு பக்கமும் லிமிட் S டர்ன்ஸ் டு ஜீரோவை எடுத்துக்கொள்கிறோம் இது லிமிட் S டர்ன்ஸ் டு ஜீரோ இது இக்கு சமமான ஆக இருக்கும் ஏனெனில் இது 0 ஆக உள்ளது எனவே அதனால் தான் மற்றும் ஆக இருக்கிறது உங்களுக்கு D டெர்ம் இருந்தாலும் கண்ட்ரோலர் ஐ ஸ்டெடி ஸ்டேட் ல் வைக்கும் போது ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பானது லோட் டிஸ்டர்பன்ஸ் க்கு சமமாக இருக்கும் ஒரு யூனிட் லோட் டிஸ்டர்பன்ஸ் க்கு 0 01 என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஸ்டெடி ஸ்டேட் ல் ஆக இருக்கும் இப்போது அந்த இன்டெக்ரால் கண்ட்ரோலர் க்கு கைன் ஐப் பெறுவோம் இது ஒரு வகையான எதிர்வினையை கொடுக்கும் இதை பிளாட் செய்தால் அதில் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் இருக்காது இது அதிர்வெண் டீவியேஷன் அது சில நிலையற்ற ஊசலாட்டத்திற்குப் பிறகு உங்கள் டீவியேஷன் ல் வந்து முடியும் அதாவது 0 வில் முடியும் கருப்பாக இருப்பது நான் ரிஹீட் வகை ஆகும் ரிஹீட் வகைக்கு இது சற்று உச்சமாக இருக்கும் ரீஹீட் நேர மாறிலி இருப்பதால் சற்று அதிகமாகவும் மெதுவாகவும் உள்ளது இங்கேயும் கருப்பாக இருப்பது நான் ரீஹீட் டைம் ஆகும் சிகப்பாக இருப்பது ரிஹீட் டைம் ஆகும் எனவே இது இண்டக்ரல் கண்ட்ரோலர் உடன் ஆன மாறும் எதிர்வினைகள் இது ஜெனெரசன் ஆனது ஸ்டெப் லோட் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் கருப்பாக இருப்பது ரிஹீட் டைம் மற்றும் சிவப்பாக இருப்பது நான் ரிஹீட் டைம் இறுதியில் அது உங்கள் ஜெனெரசன் ல் முடிவடைகிறது ஆனால் நேர்மறையாக போகும் ஏனெனில் லோட் அதிகரிப்பதாக எடுத்துக் கொள்கிறோம் உங்கள் லோட் அதிகரித்தால் அதிர்வெண் மட்டுமே எதிர்மறை பக்கத்திற்கு காட்டப்படும் பின்னர் அது ஊசலாடும் இது மற்றும் இது U பிளாட் ஆனது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் U வும் நீங்கள் ஜெனேரேசனுக்கு செல்ல வழி காட்டும் இது இரண்டும் ஒன்றுதான் U வும் அதே ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புக்குத் தான் வரும் U ஆனது ஜெனெரசனின் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புக்கு பொருந்த வேண்டும் இரண்டின் பண்புகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் லோட் மதிப்பு குறைந்தால் இது எதிர்மறையாக செல்லும் அதிர்வெண் நேர்மறையாகவும் ஜெனெரேட்டர் உடைய ஜெனெரசன் எதிர்மறையிலும் செல்லும் அதாவது ஜெனெரசன் குறையும் U இப்படி இருக்கும் இந்த வகையில் இந்த படத்தை பார்த்ததால் எதிர்வினை ஆனது இது போல இருக்கும் இது லோட் அதிகரித்ததற்கான எதிர்வினை ஆகும் லோட் அதிகரிப்பதால் தொடக்கத்தில் அதிர்வெண் ஆனது எதிர்மறையாக செல்கிறது இப்போது இந்த ஒரு பாகத்தை மட்டும் எடுத்டுக்க கொள்வோம் இது நான் ரிஹீட் வகை ஆகும் இந்த வகையில் டெர்ம் இருக்காது இது சிம்ப்ளர் த்ரீ ஸ்டேட் மாறிலி ஆகும் இது இது இது இது U மற்றும் இது ஆகும் ஆனது ஸ்டேட் மாறிலிக்கு சமமாக இருக்கும் இது படம் 14 c இதன் மூலம் நான் ஸ்டேட் மாறிலி சமன்பாட்டை எப்படி எழுதுவது என உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் முந்தைய விஷயத்திற்காக நீங்கள் ஐ எப்படி உருவாக்குவது என்பதை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் நீங்கள் ஐ எழுதினால் அதில் எந்த டெரிவேட்டிவ் டெர்ம் ம் இல்லை சமன்பாடுகள் நேரடியானவையாக இருக்கும் எனவே நீங்கள் எளிதாக இந்த ஸ்டேட் மாறிலி சமன்பாட்டை எழுத முடியும் இதன் பிறகு காம்போசிட் அதிர்வெண் எதிர்வினை பண்புகளுக்கு செல்வோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் டிகிரி ஆப் ஸ்டெபிளிட்டி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் டிகிரி ஆப் ஸ்டெபிளிட்டி ஐ நாம் என வரையறுப்போம் நமக்கு என்ற சமன்பாடு தெரியும் இந்த படத்தை பாருங்கள் இது ஒரு நான் ரீஹீட் வகை படம் புரிதலுக்காக நாம் இதை மட்டும் எடுத்துக் கொள்கிறோம் இந்த வகையில் கண்ட்ரோல் மோட் க்கான வரைபடத்தை உங்களுக்காக வருகிறேன் இது உங்களுடைய இது உங்களுடைய இது உங்களுடைய சுமை இது இது இது மற்றும் இது மைனஸ் இங்கே இருக்கும் இது மற்றும் இது இங்கிருந்து வருகிறது ஒருவேளை உங்களிடம் இன்டக்ரால் கண்ட்ரோலர் இருந்தால் இங்கே இருக்கும் மற்றும் இது நேர்மறையாக இருக்கும் இந்த உடைய உள்ளீடு ஆக இருக்கும் நீங்கள் ஐ எடுக்கிறீர்கள் இங்கே ஐ எடுத்துக்கொள்கிறோம் இங்கே ஐ எடுத்துக்கொள்கிறோம் இது U நீங்கள் கண்ட்ரோலரின் வெளியீட்டை வைத்திருந்தால் முன்னதாக நீங்கள் ஒரு இன்டேக்ரால் கண்ட்ரோலர் போட்டால் இதை ஒரு ஸ்டேட் மாறியாக எடுத்துக்கொள்கிறோம் இதை ஆக எடுத்துக் கொள்கிறோம் நான் ரீஹீட் வகையை எடுத்துக் கொண்டால் எனக்கு இன்னொரு சமன்பாடு கிடைக்கும் அதில் வரும் ஆனால் இந்த வகையில் இது உங்களுடைய ஆக இருக்கும் இவை சமன்பாடுகளாக இருக்கும் அதாவது இதனுடைய உள்ளீடு இங்கும் அது ஆக இருக்கும் இங்கும் அது தான் இப்போது என்ன செய்வது ஸ்டேட் மாறி சமன்பாடு ஐ எழுதுவோம் நான் உங்களுக்கு டிகிரி ஆப் ஸ்டபிளிட்டி ஐ காட்டப் போகிறேன் இந்த வகையில் ஐ பின்வருமாறு எழுதலாம் இந்த சமன்பாட்டை சுருக்கினால் நமக்கு கிடைக்கும் அதாவது இதை எனவும் எழுதலாம் இந்த சமன்பாட்டை என குறிப்பிடுகிறேன் ஏனெனில் இதை நாம் பல முறை உபயோகப் படுத்துவோம் இது உடைய முதல் சமன்பாடு அதேபோல் வை பொறுத்தவரை இதை சுருக்கினால் நமக்கு கிடைக்கும் அதை எனவும் எழுதலாம் இது க்கான சமன்பாடு என்போம் ஆனது ஆக இருக்கும் மற்றும் இது ஸ்டேட் மாறியை எடுத்துக் கொள்கிறோம் எனவே ஆனது க்கு சமமாக இருக்கும் ஆனது ஆக இருக்கும் இதை சுருக்கினால் பின்வரும் சமன்பாடுகளை பெறலாம் அல்லது அல்லது இதை சமன்பாடு என்போம் இது உங்களுடைய மூன்றாவது சமன்பாடு மற்றும் இது இரண்டாவது சமன்பாடு மேலும் ஒரு சமன்பாடு உள்ளது அது அதாவது இது சமன்பாடு எனவே மொத்தம் நான்கு சமன்பாடுகள் இருக்கின்றன இவற்றை நான் மீண்டும் வேறு ஓரிடத்தில் எழுதுகிறேன் இது சமன்பாடு ஐ மீண்டும் எழுதுகிறேன் இது சமன்பாடு அதேபோல் என்பதுதான் சமன்பாடு சமன்பாடு ஆனது ஆகும் இதுதான் கடைசி சமன்பாடு இவைதான் நான்கு சமன்பாடுகள் நான் U வை ஸ்டேட் மாறி ஆக எடுத்துக் கொண்டதால் U இருக்காது இந்த சமன்பாட்டை AX வடிவத்தில் என எழுதலாம் ஏனெனில் இதில் U வருவதில்லை இது இந்த அணிக்கு சமமாக இருக்கும் இது இண்டக்ரல் கண்ட்ரோல்லேருக்கான ஸ்டேட் மாறி சமன்பாடுகள் ஆகும் அனைத்தையும் சரியாக எழுதி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இந்த சமன்பாடு சரியாக இருக்கிறது இது உங்களுடைய A அணி இது உங்களுடைய காமா அணி இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த சிஸ்டத்தின் ஸ்டெபிளிட்டி ஆனது ஐ சார்ந்துள்ளது இது a வாக இருந்தாலும் நமக்கு ஐ தவிர மற்ற அனைத்தும் தெரியும் இந்த வகையில் டிகிரி ஆப் ஸ்டபிலிடி ஆனது 4 ஐகேன் மதிப்புகளை கொண்டிருக்கும் ஏனெனில் அணி A ஆனது 4x4 இந்த அணி சிம்மெட்ரிக் மற்றும் ரியல் ஆக இருந்தால் ஐகேன் மதிப்புகளும் ரியல் ஆக இருக்கும் இந்த வகையில் அணியானது சிம்மெட்ரிக் ஆக இல்லை அனால் அதன் உறுப்புகள் ரியல் ஆக இருக்கிறது ஐகேன் மதிப்புகள் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் அல்லது ரியல் ஆக இருக்கலாம் அவை எப்படி இருக்கும் என எனக்கும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக நன்கு ஐகேன் மதிப்புகள் இருக்கும் ஏனெனில் இந்த அணியின் அளவு 4 இதன் பண்பு சமன்பாடும் 4 ஆர்டர்களை கொண்டிருக்கும் பண்பு சமன்பாட்டை நாம் என எழுதலாம் எனவே இது இங்கே நான்கு ஐகேன் மதிப்புகள் இருக்கும் அவை ரியல் ஆக இருக்கலாம் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் அல்லது அவற்றின் சேர்க்கையாக இருக்கலாம் அது என்ன என்பது நமக்கு தெரியாது ஆனால் நம் புரிதலுக்காக ஐகேன் மதிப்புகள் அனைத்தும் ரியல் என்போம் எனவே அவை அனைத்தும் S பிளேன் உடைய இடது புறத்தில் வரும் இது உங்களுடைய ரியல் பகுதி சிக்மா என்றும் அழைக்கலாம் இது உங்களுடைய இமஜினரி பகுதி ஒரு பக்கம் சிக்மா இருக்கும் மற்றொரு பக்கத்தை ஒமெகா இருக்கும் நான் இந்த குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்துவேன் இது சிக்மா உங்களுடைய ரியல் பகுதி இது ஒமேகா உங்களின் இமாஜினரி பகுதி மற்றும் இது பூஜ்ஜியம் சிஸ்டம் ஸ்டேபிள் ஆக இருக்க இந்த அனைத்து ஐகேன் மதிப்புகளும் எதிர்மறையாக இருக்க வேண்டும் அதாவது இவை அனைத்தும் S பிளேன் ன் வலது புறம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை எனில் சிஸ்டம் ஸ்டேபிள் ஆக இல்லை என்று அர்த்தம் இந்த அணிக்கு அனைத்து ஐகேன் மதிப்புகளின் ரியல் மதிப்புகளும் எதிர்மறையாக இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் அனைத்து அளவுருக்கள் அறியப்படும்போது சிஸ்டத்தின் ஸ்டபிளிட்டி ஆனது இன்டெக்ரால் V I மதிப்பைப் பொறுத்தது ஒருவேளை ஐகேன் மதிப்புகள் 1 0 25 2 பிளஸ் அல்லது மைனஸ் j3 ஆக இருந்தால் இவை அனைத்தும் எதிர்மறை ஆனவை ஒரு புரிதலுக்காக இவற்றை S பிளேன் ல் குறிப்போம் ரியல் மதிப்பு 0 25 ஆனது ஆரிஜின் க்கு மிக அருகில் இருக்கும் மற்றொரு ரியல் மதிப்பு 1 ஆனது இங்கே இருக்கும் மற்ற இரண்டும் இவற்றில் இருந்து தொலைவில் இருக்கும் 2 j3 இந்த பக்கம் இருக்கும் மற்றும் 2j3 ஆனது இந்த பக்கம் இருக்கும் ஆரிஜினுக்கு நெருக்கமான ஐகேன் மதிப்பு ஒரு நேரியல் ஸிஸ்டெத்தின் ஸ்டெபிலிட்டிக்கு அதிக உணர்திறன் கொண்டது இங்கே அது மைனஸ் 0 அதாவது க்கு என்ன மதிப்பை நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்காட்டாக 0 0500 10 என அதிகரிப்பதாக எடுத்துக் கொண்டால் டிகிரி ஆப் ஸ்டெபிளிட்டி ஆனது ன் அதிகபட்ச மதிப்பாக நாம் எடுப்பதாக இருக்கும் அதாவது போன பக்கத்தில் இருந்த ஐகேன் மதிப்புகள் இப்படி இருந்தது நாம் ரியல் மதிப்புகளை மட்டுமே எடுத்துக் கொண்டோம் இது அதிகபட்சம் ரியல் மதிப்பு மைனஸ் 0 25 இங்கு வருகிறது அதன் பின்னர் மைனஸ் 1 0 வரும் மற்ற இரண்டும் மைனஸ் 2 மற்றும் மைனஸ் 2 ஏனெனில் மைனஸ் 2 பிளஸ் அல்லது மைனஸ் j3 ல் 2 ஆனது ரியல் மதிப்பு எனவே மைனஸ் 2 மற்றும் மைனஸ் 2 வை எடுக்கிறோம் இவற்றில் அதிகபட்சம் இது மைனஸ் 0 25 இது ஆரிஜினுக்கு மிக அருகில் உள்ளது இந்த மதிப்பு உங்களின் சிஸ்டம் இன் ஸ்டெபிலிட்டிக்கு அதிக உணர்திறன் கொண்டது ஆனது 0 ஆக இருக்கும் பொது நீங்கள் ஒரு மதிப்பை பெறுவீர்கள் அதிலிருந்து ஐ கண்டுபிடியுங்கள் KI ன் மதிப்பை அதிகரியுங்கள் ஆனது 0 05 0 1 என்போம் இதில் இருந்து ஆர்ஜினுக்கு அருகில் இருக்கும் ஐகேன் மதிப்பை கண்டறிவீர்கள் ன் மதிப்பு அதிகரிக்கும் பொது இந்த ஐகேன் மதிப்பானது இந்த திசையில் நகரும் இது இன் சில மதிப்புகளுக்கு விலகிச் செல்கிறது அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு பிறகு இந்த மதிப்பு இதிலிருந்து மாறும் இந்தப் பக்கத்திலிருந்து இந்தப் பக்கத்திற்கு இந்த மதிப்பு மாறுகிறது இந்த மாற்றத்தை மட்டும் கவனியுங்கள் இந்த புள்ளிக்கு பிறகு ன் மதிப்பு மேலும் அதிகரித்தால் இது இந்த பக்கம் நோக்கி நகரும் நேர்மறை பக்கம் நோக்கி நகரும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அதிகபட்ச மாற்றம் இருக்கும் அதன் பிறகு அது இந்த பக்கம் நகர தொடங்கும் இதை நீங்கள் பிளாட் செய்தால் இது உங்களுடைய மதிப்பாக இருக்கும் சிஸ்டம் ஸ்டேபிள் ஆனது என நாம் கருதினால் ஆனது எதிர்மறையாக இருக்கும் இது ஸிரோ மற்றும் இது உங்கள் மதிப்பு மதிப்பை அதிகரிக்கும் போது உடைய மதிப்பு இப்படி செல்லும் இறுதியாக அது இப்படி இங்கிருந்து இங்கே குறுக்கே செல்லும் இது வரையிலான ன் மதிப்புகளுக்கு சிஸ்டம் ஸ்டேபிள் ஆக இருக்கும் ன் இந்த உகந்த மதிப்புக்கு அதிகபட்ச நகர்வு கிடைக்கும் இந்த உகந்த மதிப்பு வரை ஆனது அதிகரிக்கும் எனவே ம் இதுவரை அதிகரிக்கும் இதன் பிறகு ஐ அதிகரித்தால் ஆனது குறையும் அதாவது அதன் பிறகு அது இந்த பக்கம் நகரும் ஆனது இதுவரை அதிகரிக்கும் பின்னர் அது இதை நோக்கி நகரும் ஐகேன் மதிப்பு பகுப்பாய்வை பொறுத்த வரை அது தான் ன் உகந்த மதிப்பு இந்த முறையில் எதிர்வினை நன்றாக இல்லா விட்டாலும் இந்த மதிப்புகளுக்கு அதாவது இங்கிருந்து இங்கு வரை உங்கள் சிஸ்டம் ஸ்டேபிள் ஆக இருக்கும் இந்த மதிப்புடன் சிறந்த பகுதி மாறும் செயல்திறன் கிடைக்கும் டிகிரி ஆப் ஸ்டெபிலிட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்பு சமன்பாட்டின் ரூட் களை கண்டுபிடிக்க வேண்டும் அதன் பிறகு அதிகபட்ச ரியல் மதிப்புக்கு சமமான வை கண்டறிய வேண்டும் அது அனைத்து ஐகேன் மதிப்புகளிலும் அதிகபட்ச மதிப்பாக இருக்கும் எதிர்மறை குறியீடு இருப்பதால் இங்கே 0 25 தான் அதிகபட்சம் இது ஆரிஜினுக்கு அருகில் இருக்கிறது எனவே நாம் இதை எடுத்துக் கொள்கிறோம் மேலும் மதிப்பை நாம் மாற்றுகிறோம் எனவே இந்த மதிப்பு ஆனது K இன் சில மதிப்புக்கு வரை மாறும் மேலும் அதிகரித்த பிறகு அது விலகாது அது இந்த பக்கத்தை நோக்கி செல்லும் இந்த வரைபடமானது குறிப்பிட்ட மதிப்பு வரை மேலே செல்லும் இது 0 25 ல் இருந்து 0 47 வரை மேலே செல்லும் என்போம் அதன் பிறகு அது கீழே இறங்கும் 47 தான் உகந்த மதிப்பு மற்றும் அந்த மதிப்பில் நல்ல எதிர்வினை கிடைக்கும் இதை தவிர மற்ற நுட்பங்கள் இருக்கின்றன இன்னும் சிறந்த எதிர்வினையை அவற்றில் பெற முடியும் இது டிகிரி ஆப் ஸ்டெபிலிட்டி என்று அழைக்கப்படுகிறது இது உங்கள் சிஸ்டம் ஸ்டேபிள் ஆக இருக்கும் வரம்பு அனைத்து ஐகேன் மதிப்புகளும் S பிளேன் உடைய இடது புறம் இருக்கும் இந்த மதிப்புக்கு பிறகு இது நேர்மறை பக்கம் செல்லும் ஆனது நேர்மறை ஆக மாறும் அதாவது ஐகேன் மதிப்புகளின் ரியல் பகுதிகள் நேர்மறையாக மாறும் மற்றும் சிஸ்டம் ஸ்டெபிள் ஆகும் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எழுத்து பிழையை செய்ததற்கு என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஏனென்றால் நான் இங்கே என்னுடைய ஞாபகங்களில் இருந்து பதிவு செய்கிறேன் அனைத்தும் சரியாக இருக்கிறது மிக்க நன்றி